ஒர்க் எனர்ஜி மெத்தெட்ஸ் work energy methods வேலை ஆற்றல் முறைகள் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடர்கிறோம் இன்று ஒரு வித்தியாசமான பயன்பாட்டைப் பார்க்கப் போகிறீர்கள் பாடியில் மற்றும் கினெடிக் எனர்ஜியில் kinetic energyஇயக்க ஆற்றல் செய்யல்படும் ஸ்ப்ரிங் பொட்டெண்ஷியல் போர்ஸ் பற்றி பார்க்கபோகிறோம் எனவே எளிமையான முறையில் ஆரம்பித்து சற்று சிக்கலான அமைப்புக்கு வளருவோம் எனவே நாம் ஒரு ஸ்பிரிங் கொண்ட ஒரு ஒர்க் எனர்ஜி மெத்தெட்ஸ் ஐ பார்க்கப் போகிறோம் மிக எளிய ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் மாஸ் m பிரிக்ஷின் frictionஉராய்வு இல்லாத மேற்பரப்பில் கிடக்கிறது நான் ஒரிஜின் ஐ இங்கே ஒரு கட்டத்தில் வைக்கப் போகிறேன் அது எனது நேர்மறை x அச்சு என்றும் ஸ்ப்ரிங் L ன் நீளத்தை பிரீ நீளமாகக் குறிக்கப் போகிறேன் எனவே ஒரு ஸ்ப்ரிங் பொதுவாக பிரீ நீளம் என்று ஒன்றைக் கொண்டுள்ளது மற்றும் அது போர்ஸ் 0 ஆக மாறும் நீளம் ஆகும் எனவே ஸ்ப்ரிங் அந்த நீளத்தில் இருக்கும்போது இந்த பாடி ன் போர்ஸ் 0 ஆகும் ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நான் ஒரிஜின் ஐ அங்கே வைத்து அந்த பிரீ நீளத்தைப் பொறுத்து நிலையைப் பார்க்கப் போகிறேன் எனவே இந்த மாஸ் ஆனது இந்த தோற்றம் O வின் வலது மற்றும் இடதுபுறமாக இருக்கக்கூடும் மேலும் இருபுறமும் உள்ள போர்ஸ் கள் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே நான் இந்த பாடி ன் பிரீ பாடி வரைபடத்தை வரையப் போகிறேன் ஒரு மாஸ் m சென்டர் ஆப் மாஸ் பாடி ன் எடை உள்ளது ஏனெனில் அது ஒரு கிராவிடஷனல் பீல்ட் ல் gravitational fieldஈர்ப்பு புலம் இருப்பதால் சமமான மற்றும் எதிர் இயல்பான எதிர்வினை உள்ளது இப்போது ஸ்பிரிங் இணைக்கப்பட்ட இடத்தில் F போர்ஸ் மற்றும் இந்த ஒரு அக்ஸ்லெரேஷன்accelerationமுடுக்கம் உள்ளது எனவே இது எங்கள் பிரீ பாடி வரைபடம் இப்போது கைனெமட்டிக்ஸ் kinematics இயக்கவியல் பகுதியுடன் ஆரம்பிக்கலாம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் உள்ள கைனெமட்டிக்ஸ் அக்ஸ்லெரேஷன் என்பது நிலையின் இரண்டாவது வழித்தோன்றல் என்று நமக்குச் சொல்கிறது இது கச்சிதமான குறியீட்டைப் பயன்படுத்தி நான் இரட்டை புள்ளியின் யோசனையைப் பயன்படுத்துவேன்

எனவே இப்போது நான் கணக்கீட்டை முடித்து அனைத்து போர்ஸ்களையும் நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் அனைத்து போர்ஸ்களின் கூட்டுத்தொகை மாஸ் டைம்ஸ் அக்ஸ்லெரேஷன் க்கு சமம் ஸ்பிரிங்கினால் ஒரு ஹாரிஸான்டல் போர்ஸ்Horizontal forceகிடைமட்ட விசை உள்ளது இதை நான் அழைப்பேன் ஒரே ஹாரிஸான்டல் போர்ஸ் அனைத்து வெர்டிகள் போர்ஸ் உம் Vertical force செங்குத்து சக்தி ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன இப்போது ஒரு லீனியர் Linear நேரியல் ஸ்பிரிங் இன் அளவு k மடங்கு x க்கு சமம் அதாவது நெகடிவ் x திசையில் இருப்பதை நான் கவனித்துவிட்டேன் ஏனெனில் நீட்டிப்பு பொசிட்டிவ் x திசையில் உள்ளது எனவே நான் இதை பாசிட்டிவ் x க்காக வைக்கப் போகிறேன் என்பது அதுவே எனக்கு கிடைக்கும் எனவே நான் அந்த சபிஸ்டிடூஷன் ஐ substitution மாற்றீடு செய்தால் எனக்கு ஒரு இக்குவேஷன்சமன்பாடு கிடைக்கும் அல்லது நான் இந்த வடிவில் எழுதலாம் அது சர்குலர் பிரிக்வேன்சி Circular frequencyவட்ட அதிர்வெண் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நாம் போர்ஸ் பாலன்சுடன் தொடங்கி இந்த உண்மையான போர்ஸ் மாஸ் டைம்ஸ் அக்ஸ்லெரேஷன் என்ற சூழ்நிலையில் முடிந்தது மற்றும் நேர்மறை x இடத்தில் தோற்றத்தின் வலதுபுறத்தில் உடல் இருந்தால் போர்ஸ் இடதுபுறமாக இருக்கும் உடல் தோற்றத்தின் இடதுபுறத்தில் இருந்தால் போர்ஸ் வலதுபுறமாக இருக்கும் மேலும் இந்த பிரிக்க்ஷன் உராய்வு குறைவான பிளேன் ல் இந்த பாடி ன் ஓஸ்சிலேடேரி மோஷன் க்குoscillatory motionஊசலாட்ட இயக்கம் இது காரணமாகும் எனவே இதைத்தான் இந்த உடலின் நாட்சுரல் ஓஸ்சிலேஷன் Natural Oscillationஇயற்கையான அலைவு என்கிறோம் எனவே உடல் ஒரிஜின் ல் உள்ளது என்று நான் சொல்லும் சந்தர்ப்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை ஸ்ப்ரிங் போர்ஸ் இல்லை நான் ஸ்ப்ரிங் ஐ லேசாக இழுத்து விட்டுவிட்டால் அது ஒரு சைலிக் ஓஸ்சிலேஷன் கு Cyclic Oscillationசுழற்சி அலைவு உட்படும் மேலும் அந்த சைலிக் ஓஸ்சிலேஷன்களின் பிரிக்குவெண்சிFrequencyஅதிர்வெண் இதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே நியூட்டனின் இரண்டாவது விதியைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்தத் தகவலைப் பெற்றுள்ளோம் எனவே நான் இதை சற்று வித்தியாசமாக எடுத்துக் கொள்ளப் போகிறேன் இதை ஆல் பெருக்கப் போகிறேன் எனவே இதைப் பெருக்கினால் நமக்கு முடிவில் கிடைப்பது எங்கே

எனவே நான் இங்கே மாறிகளை மாற்றியமைக்கப் போகிறேன் நான் அழைக்கப் போகிறேன் நான் அதை முதல் டெர்மில் மட்டுமே செய்யப் போகிறேன் நான் ஏன் அதைச் செய்தேன் என்பதை நீங்கள் விரைவாகப் பார்ப்பீர்கள் என்னால் அதை இன்னும் சுருக்கமாக என்பதன் வழித்தோன்றலாக நேர வழித்தோன்றலாக அதேபோல் இது 0 க்கு சமமான வழித்தோன்றலாக மாறும் அந்த சமன்பாட்டை இன்னும் சுருக்கமாக என எழுதலாம் மேலும் இதன் அர்த்தம் என்னவென்றால் கினெடிக் எனர்ஜி மற்றும் ஸ்பிரிங் போடென்சியல் ன் கூட்டுத்தொகை நிலையானது ஆக மொத்த ஆற்றல் கினெடிக் எனர்ஜி மற்றும் ஸ்பிரிங் போடென்சியல் காலப்போக்கில் மாறாது எனவே இந்த வகையான சிஸ்டம் systemஅமைப்பு ஒரு கன்செர்வேட் conservedபாதுகாக்கப்பட்ட சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஆற்றலைப் பாதுகாப்பதால் இது ஒரு ஆஸிலேட்டரின் எளிய மற்றும் ஆன்டம்பெட் கேஸ் ஆகும் ஏனெனில் டாம்பிங் ஆப் எனர்ஜி இல்லாததால் மெக்கானிக்கல் எனர்ஜி ஐ வேறு எந்த வடிவத்திற்கும் மாற்றுவது இல்லை இது அடிப்படையில் மாஸ் வடிவில் ஆக சேமிக்கப்பட்டு ஸ்ப்ரிங்ல் வடிவத்தில் சேமிக்கப்படும் எனர்ஜி ன் எளிய எடுத்துக்காட்டு எனவே இதற்கு அடுத்த கட்ட சிக்கலைச் சேர்க்கப் போகிறோம் மேலும் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதைப் பார்ப்போம் ஒரு தொகுதி ஐ தவிர பதிலாக மற்றதில் சீட்டு இல்லாத மேற்பரப்பில் இருக்கும் சிலிண்டரைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே ஸ்பிரிங் இப்போது R ரெடியஸ் கொண்ட சிலிண்டரின் மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது கேப்பிடல் ரெடியஸ் R ஆகும் இது பிளேனுக்கும் சிலிண்டருக்கும் இடையேயான தொடர்புப் புள்ளியில் நோ ஸ்லிப் இல்லாமல் இருக்கும் ஒரு பிளேன் ல் அமர்ந்திருக்கிறது இதன் டயனாமிக்ஸ் ஐ புரிந்து கொள்ளுங்கள் மீதமுள்ளவை அப்படியே இருக்கும் எனவே நாம் எப்போதும் செய்தது போல் பிரீ பாடி வரைபடத்துடன் தொடங்குவோம் இது எனது சிலிண்டர் சிலிண்டர் mg எதிர்வினை N உள்ளது இதைப் போலவே நேர்மறை x இல் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் இதை வரையப் போகிறேன் முக்கியமில்லை நேர்மறை x க்காக நான் அதைத் தேர்ந்தெடுக்கும்போது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஸ்பிரிங் ஃபோர்ஸுக்கு ஒரு திசையை என்னால் கொடுக்க முடிகிறது இப்போது இந்த ஒரு கூடுதல் போர்ஸ் இங்கே உள்ளது ஏனெனில் இந்த கட்டத்தில் என்னிடம் நோ ஸ்லிப் இல்லை ஏனெனில் இந்த கட்டத்தில் நோ ஸ்லிப் இல்லாததால் மேலும் பிரிக்க்ஷன் எப்படி செயல்படுகிறது என்பதை நான் அறியப் போகிறேன் அது நேர்மறை திசையில் இருப்பதாகவும் அதன் அளவு சில F ஆகவும் இருக்கும் இந்த புள்ளியின் லீனியர் அக்ஸ்லெரேஷன்Linear accelerationநேரியல் முடுக்கம் a உள்ளது அத்துடன் ஒரு அங்குலார் அக்ஸ்லெரேஷன் angular accelerationகோண முடுக்கம் α உள்ளது எனவே இந்த பொருளுக்கு ஒரு அங்குலார் அக்ஸ்லெரேஷன் α மற்றும் லீனியர் அக்ஸ்லெரேஷன் a உள்ளது எனவே லாஸ் ஆப் கைனமேட்டிக்ஸ் ஐ Laws of kinematics இயக்கவியலின் விதி பயன்படுத்துவதன் மூலம் தொடங்குவோம் முதலில் நாம் எப்போதும் செய்ததைப் போல கைனமேட்டிக்ஸ் இரண்டு விஷயங்களைக் கூறுகிறது ஒன்று முதல் நிகழ்வில் இருந்ததைப் போலவே மாறாது கூடுதலாக எங்களுக்கு மற்றொரு உள்ளது அது நோ ஸ்லிப் ல் இருந்து வருகிறது எனவே இப்போது லாஸ் ஆப் கைனமேட்டிக்ஸ் ஐ பயன்படுத்துவோம் எனவே அனைத்து போர்ஸ்களையும் சரியான நேர்மறை ல் எடுத்துக்கொண்டால் போர்ஸ்களின் கூட்டுத்தொகை மாஸ் டைம்ஸ் அக்ஸ்லெரேஷன் ஆகும் எனவே இங்கு F பிரிக்க்ஷன் போர்ஸ் காரணமாக உள்ளது அதன் அளவு எனவே நேர்மறை x திசையில் நியூட்டன் இரண்டாவது விதியைப் பயன்படுத்துவதன் மூலம் போர்ஸ் பாலன்ஸ் சொல்கிறது வெர்டிகல் திசையில் சாதாரண எதிர்வினை சிலிண்டரின் எடைக்கு சரியாக சமமாகவும் எதிர்மாகவும் இருக்கும் என்று சொல்கிறது இப்போது நான் இன்னும் கூடுதலாக ஆய்லரின் விதி ஐ Eulers law வைத்திருக்கிறேன் அதாவது சென்டர் ஆப் மாஸ் G பற்றிய மொமெண்ட் ன் கூட்டுத்தொகை டைம்ஸ் α க்கு சமம் ஆகும் இப்போது இதை மீண்டும் ஒருமுறை செய்வது மதிப்புக்குரியது என்று நான் நினைக்கிறேன் தொடர்பு புள்ளிகள் பற்றிய மொமெண்ட் ஐ நான் தேர்வுசெய்தால் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நிகழ்வில் அந்த புள்ளி A ஓய்வில் உள்ளது ஆனால் பொதுவாக அது ஓய்வில் இல்லை என்றாலோ அல்லது கான்ஸ்டன்ட் வேலோஸிட்டி Constant velocityநிலையான வேகம் இல்லாத நிலையில் இருந்தாலோ பிழையான பதில்களைப் பெறுவேன் எனவே நான் எப்பொழுதும் வாதிடுவது போல் இந்த சென்டர் ஆப் மாஸ் ஐ மொமெண்ட் ஐ பயன்படுத்துவதற்கும் ஆய்லரின் இரண்டாவது விதியைப் பயன்படுத்துவதற்கும் ரெபெரென்ஸ் பாயிண்ட் ஆக பயன்படுத்தலாம் எனவே ஒரு மொமெண்ட் கு காரணமான அனைத்து போர்ஸ்களையும் இயல்பான எதிர்வினை பாடி ன் மாஸ் மேலும் G மூலம் செயல்படும் ஸ்ப்ரிங் போர்ஸ் என்னவென்று பார்ப்போம் ஒரு மொமெண்ட் என்பது பிரிக்க்ஷன் போர்ஸ் மேலும் அந்த போர்ஸ் ஆனது R என்ற மதிப்பில் மொமெண்ட் ஆர்ம் ஐ க் கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் அரை m R ஸ்குவயர் ஆல்பா ஆகும் எனவே இதை எளிமைப்படுத்தலாம் நான் பதிலாக செய்கிறேன் அதே போல் இது எனது இகுவேஷன் 1 மற்றும் இது இகுவேஷன் 2 என்றால் இகுவேஷன் 2 இல் 1 ஐப் பயன்படுத்தி எனக்கு கிடைக்கும் இதை நான் எளிமைப்படுத்தினால் எனக்கு கிடைக்கும் எனவே இந்த பொருள் ஒரு சதுரமாக பிரிக்க்ஷன் இல்லாத சாய்வான பிளேன் ல் சறுக்கும் ஒரு கடினமான பொருளாக இருந்தபோது இந்த இகுவேஷன் கிடைத்தது அதேசமயம் இப்போது என்னிடம் இந்த கூடுதல் காரணி உள்ளது ஏனெனில் இந்த சிலிண்டருக்கு இப்போது ஒரு சுழற்சி உள்ளது எனவே இந்த உருளை அதன் மாஸ் ன் சென்டரில் சுழல்வது போல் மொழிபெயர்க்கிறது எனவே பிரிக்க்ஷன் குறைவான பிளேன் ல் பிளாக் சறுக்குவதற்கு உதாரணம் ஒரு டிகிரி ஃப்ரீடம் பிளாக் ஆகும் அதாவது கினெடிக் எனர்ஜி இ சேமிக்க 1 டிகிரி சுதந்திரம் மட்டுமே இருந்தது அதேசமயம் R ரேடியஸ் மற்றும் m மாஸ் யுடைய சிலிண்டர் இந்த மாஸ் கினெடிக் எனர்ஜி இ சேமிக்க 2 டிகிரி பிரீடம் இ கொண்டுள்ளது ஒன்று அது பெயர்ச்சி ஆகலாம் மொழிபெயர்க்கலாம் மற்றொன்று சுழலும் இவை இரண்டும் இந்த பொருளைப் பொருத்தவரை எனர்ஜி இ சேமிக்கும் வழிகள் இந்தக் கணக்கீட்டை நிறைவு செய்வோம் எனவே முதலில் இதை ஒரு ஆன்டம்பெட் ஓசிலேடர் என்ற நிலையான வடிவத்தில் எழுதினால் நமக்கு ரேடிக்கலுக்கு அடியில் ஒரு காரணி இருப்பதைக் காண்கிறோம் எனவே அதே மாஸ் க்கான குறைந்த நாட்சுரல் பிரிக்வேன்சி இப்போது நான் இந்த பாடி ன் உடனடி வேலோசிட்டி ஐ பார்த்தால் இந்த பாடி யின் பெயர்ச்சிமொழிபெயர்ப்பு வேலோஸிட்டி என்றால் இதற்கும் இதே வகையான ஒர்க் எனர்ஜி கணக்கீடு செய்யலாம் என்று பார்ப்போம் ஸ்லிப் இல்லாததால் சிலிண்டர் வேலோஸிட்டி v மற்றும் அங்குலார் வேலோஸிட்டி உடன் நகர்ந்திருந்தால் எனவே எந்த புள்ளியிலும் நகரக்கூடிய ஒரே வழி அதற்கேற்ப சுழளுதல் மட்டுமே அதே மாதிரியான ஒரு வாதத்திற்கு முன் நான் என்ன செய்தேன் என்று கணக்கீட்டைச் செய்தால் பெருக்கல் மற்றும் மாற்றீடு செய்வதிலிருந்து நாம் கண்டுபிடிப்போம் இப்போது கடந்த முறை கணக்கீட்டின் முடிவில் நாம் எழுதிய வடிவத்தில் இது இல்லை எண்ணின் ஆரிஜின் ஐ நான் பகுத்தறிவு செய்ய விரும்புகிறேன் எனவே இதை ஹாப்அரை mv சுகுவேயர் ஹாப்அரை ஆப் ஹாப் mR சுகுவேயர் ஹாப்அரை kx சுகுவேயர் இதில் R ஒமேகா என்பது v என்று எழுதலாம் இதன் டைம் டெரிவேட்டிவ் அடைப்புக்குறிக்குள் 0 எனவே இப்போது இந்த கணக்கீட்டை முடிப்பதன் மூலம் நாம் காண்கிறோம் எனவே கினெடிக் எனர்ஜி 1 கினெடிக் எனர்ஜி 2 மற்றும் இது ஸ்பிரிங் போடென்ஷியல் எனர்ஜி என இரண்டு வடிவங்களில் சேமிக்கப்பட்டு உள்ளதை காண ஒரு வெளிப்படையான வழி உள்ளது எனவே இது எங்களுக்கு இரண்டு விஷயங்களைக் காட்டுகிறது வைப்ரஷன் சம்பந்தப்பட்ட சிக்கல்களைப் புரிந்துகொள்ள நியூட்டனின் விதிகள் மற்றும் யூலரின் விதிகளைப் பயன்படுத்தலாம் மேலும் சிக்கலை ஒர்க் எனர்ஜி போர்முலேஷன் ஆக மாற்றுவதன் மூலம் ஒவ்வொரு அளவிலான சுதந்திரத்திலும் எனர்ஜி உள்ளடக்கத்தை பகுத்தறிவு செய்யலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட சிக்கலில் உள்ள மூன்று வகையான எனர்ஜியின் டைம் டெரிவேடீவ் மொத்த எனர்ஜியின் கூட்டுத்தொகை காலப்போக்கில் மாறாது என்பதையும் இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே இதுவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட அமைப்பின் எடுத்துக்காட்டு இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தைப் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தொடர்பு கொள்ளும் இடத்தில் பிரிக்க்ஷன் உள்ளது ஆனால் இது இன்னும் பாதுகாக்கப்பட்ட அமைப்பாக உள்ளது ஏனெனில் அந்த பிரிக்க்ஷன் எந்த வேலையும் செய்யாது இந்த கட்டத்தில் ரீலேடீவ் மோஷன் Relative motionஒப்பீட்டு இயக்கம் இல்லாததால் மெக்கானிக்கல் எனர்ஜியின் நெட் அழிவு இல்லை எனவே அடிப்படையில் உங்களுக்கு பிரிக்ஷன் இருந்தாலும் இது பாதுகாக்கப்பட்ட அமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே கதையின் அந்த பகுதியின் தார்மீகமானது பிரிக்ஷன் போர்ஸ் ன் இருப்பு மட்டும் ஒரு மோசமான விஷயம் அல்ல இது பிரிக்ஷன் போர்ஸ் டன் தொடர்புடைய மெக்கானிக்கல் எனர்ஜி சிதறலுக்கு காரணமாகும் இது உங்களுக்கு ஏற்படும் பல்வேறு வகையான டைனமிக் சிக்கல்களுக்கு சுவையைக் கொண்டுவந்தது என்று நம்புகிறேன் இந்த வகுப்பை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் அதாவது இரண்டு மாதங்களாக இது ஸ்டாடிக்ஸ் மற்றும் டயனாமிக்ஸ் ல் நியாயமான விவாதமாக இருந்தது மேலும் நீங்கள் NPTEL இலிருந்து தொடர்ந்து கற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் உங்களுக்குக் கிடைக்கும் மற்ற எல்லா தகவல் மூலங்களிலிருந்தும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு எழுத தயங்க வேண்டாம் மேலும் சான்றிதழ் தேர்வுக்கு பதிவு செய்ய நாங்கள் எதிர்நோக்குகிறோம் கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்போது முதல் மார்ச் வரை உள்ளது நீங்கள் பாடநெறிக்கு பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் சொந்த திறன்களை நீங்களே சோதித்துக்கொண்டால் அது உங்களுக்கு மதிப்பு சேர்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே பாடநெறிக்கு பதிவு செய்ய உங்களை அழைக்கிறோம் மற்றும் எங்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறோம் மிக்க நன்றி